வணக்கம் இந்த பாடத்தின் நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகளின் 4 வது வாரத்திற்கு வருக முந்தைய தொகுதியில் பிரதிபலிப்பு குணகம் மற்றும் VSWR ஆகியவற்றை பார்த்தோம் இந்த தொகுதியில் நுண்ணலை பொறியியலின் பிற முக்கிய அம்சங்களை நாம் பார்க்க போகிறோம் இது ஸ்மித் விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது முந்தைய தொகுதியில் நாம் விவாதித்தபடி நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்லும்போது ஒரு நிலையான பல்வேறு வட்டத்துடன் கடிகார திசையில் நாம் சுழல்கிறோம் எனவே ஸ்மித் விளக்கப்படத்தின் கருத்து பரிமாற்றக் கோடுகளில் நாம் காணும் இந்த சுவாரஸ்யமான நிகழ்விலிருந்து எழுகிறது ஆனால் நாம் விலகிச் செல்லும்போது அல்லது சுமையை நோக்கிச் செல்லும்போது பிரதிபலிப்பு குணகத்தின் அளவு மாறாமல் இருக்கும் மேலும் பேஸர் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போது ஸ்மித் விளக்கப்படம் Z பிளேனிலிருந்து காமா பிளேனிற்கு ஏற்படும் மின்மறுப்பின் பைலினியர் மாற்றம் என்று அழைக்கிறோம் இந்த சூத்திரத்தை நீங்கள் காண முடியும் எனில் இது ஒரு பைலினியர் நட்சத்திர உருவாக்கம் என்று நான் கூறினாலும் இந்த சூத்திரம் பிரதிபலிப்பு குணகத்திற்கான சூத்திரத்திற்கு ஒத்ததாகும் எனவே ஸ்மித் விளக்கப்படம் என்பது Z மின்மறுப்புகளை பிரதிபலிப்பு குணகங்களாக மாற்றுவதைத் தவிர வேறில்லை வழக்கமாக காமா வழங்கப்பட்டாலும் மாற்றம் இப்படி கொடுக்கப்படுகிறது இந்த உருமாற்றத்தை இப்படி வெளிப்படுத்துவது மிகவும் வசதியானது இப்போது Z on Z0 இதை நான் இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு என்று அழைக்கிறேன் மற்றும் z ஆல் குறிப்பிடப்படுகிறது எனவே காமா z 1 இல் z 1 க்கு சமம் நான் இவற்றைக் குறிக்கும் நிலையான எதிர்ப்புக் கோடுகள் சிவப்புக் கோடுகள் மற்றும் இந்த பச்சை கோடுகள் நான் நிலையான எதிர்வினை கோடுகள் என்று அழைப்பதைக் குறிக்கின்றன இந்த வரிகளுக்கு நான் இந்த உருமாற்றம் செய்தால் இவை சிவப்பு மற்றும் பச்சை கோடுகள் இந்த சிவப்பு மற்றும் இந்த பச்சை வட்டங்களுக்கு மாற்றப்படுகின்றன இந்த பச்சை புள்ளியிடப்பட்ட கோடுகள் உண்மையில் வட்டங்களின் பகுதிகள் இப்போது Z க்கு x என்பது 1 க்கு சமம் என்று சொல்வது எனக்கு இது போன்ற ஒரு வட்டம் கிடைக்கிறது X 0 5 க்கு சமமாக இருப்பதால் இது போன்ற ஒரு வட்டத்தை நான் பெறுகிறேன் எனவே இந்த வட்டம் இந்த வட்டத்திற்கு மாற்றப்படுகிறது மன்னிக்கவும் இந்த நேர் கோடு இந்த வட்டத்திற்கு மாற்றப்படும் இந்த நிலையான எதிர்வினை நேர் கோடு இந்த நிலையான எதிர்வினை வட்டமாக மாற்றப்படுகிறது இந்த நிலையான எதிர்ப்பு நேர் கோடு இந்த நிலையான எதிர்ப்பு வட்டமாக மாற்றப்படுகிறது எனவே இது ஒரு வகையான நேர் கோடுகளிலிருந்து வட்டங்களுக்கு மாற்றுவது ஆனால் மற்றொரு நன்மை என்னவென்றால் Z பிளேனின் முழு உரிமைகள் பாதி அதாவது Z இன் மதிப்புகள் 0 க்கும் அதிகமான r இப்போது ஆரம் 1 கொண்ட இந்த வட்டத்திற்குள் இணைக்கப்பட்டுள்ளது எனவே வேறுவிதமாகக் கூறினால் அனைத்து செயலற்ற மின்மறுப்புகளும் இப்போது இதற்குள் குவிந்துள்ளன வட்டம் மற்றும் நான் இந்த தடைகள் அனைத்தையும் ஒரு சிறிய இடத்தில் காட்சிப்படுத்த முடியும் இந்த மிகப் பெரிய வட்டத்திற்கு வெளியே மிகப்பெரிய வட்டத்தில் நான் சொல்வது ஆரம் 1 கொண்ட வட்டம் என்று அர்த்தம் மின்மறுப்புகளின் உண்மையான பகுதி எதிர்மறையாக இருக்கும் மேலும் இது செயலில் உள்ள சாதனங்களுக்கு ஒத்திருக்கும் எனவே இது உருமாற்றத்தின் ஒரு விரிவான பார்வை நான் சொன்னது போல் ஆரம் 1 கொண்ட வட்டத்திற்குள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த பச்சைக் கோடுகள் அவை உண்மையில் பெரிய வட்டங்களின் பகுதிகள் நீங்கள் பார்க்கிறபடி 0 5 இன் நிலையான எதிர்ப்பைக் கொண்ட மின்மறுப்பு அலகு வட்டத்திற்கு வெளியே இருக்கும் இந்த பெரிய வட்டமாக இருக்கும் எனவே இது நான் சொன்னதை மீண்டும் சுருக்கமாகக் கூறுகிறது காமா L அதாவது பிரதிபலிப்பு குணகம் 1 ஐ விடக் குறைவான அல்லது சமமான அனைத்து செயலற்ற சாதனங்களும் இந்த அலகு வட்டத்திற்குள் மட்டுப்படுத்தப்படும் அதேசமயம் 1 க்கும் அதிகமான பிரதிபலிப்பு குணகம் கொண்ட அனைத்து செயலில் உள்ள சாதனங்களும் அலகு வட்டத்திற்கு வெளியே இருக்கும் இப்போது இதன் தாக்கங்களைப் பார்ப்போம் நம்மிடம் ஒரு கட்ட உறுப்பு தூண்டல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அதிர்வெண் ஒமேகாவில் 0 க்கு சமம் எதிர்வினை 0 ஆக இருக்கும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது இந்த நிலையான எதிர்ப்பு வட்டத்துடன் நாம் நகருவோம் இந்த நிலையான எதிர்ப்பு வட்டம் ஒற்றுமையின் ஆரம் கொண்டிருக்கிறது மேலும் ஒமேகா முடிவிலி இருக்கும் இந்த கட்டத்திற்கு வரும் வரை இந்த நிலையான எதிர்ப்பு வட்டத்தின் சுற்றளவில் நாம் நகர்ந்து கொண்டிருப்போம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் இந்த ஸ்மித் விளக்கப்படத்தின் இடது கை பகுதி ஒரு குறுகிய மற்றும் வலது கை பகுதி திறந்த நிலைக்கு ஒத்திருக்கிறது இதேபோல் நாம் கொள்ளளவைக் கருத்தில் கொண்டால் ஒமேகா 0 க்கு சமம் அது எல்லையற்ற மின்மறுப்பு எதிர்வினை மற்றும் ஒமேகா முடிவிலிக்கு சமம் எதிர்வினை 0 ஆக இருக்கும் எனவே இந்த நிலையான எதிர்ப்பு வட்டம் இந்த அலகு வட்டம் கீழ் பாதி வழியாக நாம் செல்கிறோம் எனவே தூண்டலுக்காக நாம் நகர்கிறோம் அதிர்வெண் 0 இலிருந்து முடிவிலிக்குச் செல்லும்போது இடமிருந்து வலமாக மேல் பாதிப் பகுதியுடன் நகர்கிறோம் மற்றும் கொள்ளளவுக்கு நாம் வலமிருந்து இடமாக கீழ் பாதியில் நகர்கிறோம் மீண்டும் தூண்டலைப் போலவே மின்தேக்கத்திற்கான இந்த பகுதியும் இந்த பகுதி குறுகியதும் இந்த பகுதி திறந்ததும் ஆகும் மன்னிக்கவும் இப்போது Z ஸ்மித் விளக்கப்படத்திற்கு ஒப்பானது முந்தைய ஸ்மித் விளக்கப்படங்கள் Z இன் பைலினியர் உருமாற்றத்தை அடிப்படையாகக் கொண்டவை மேலும் Y யின் பைலினியர் உருமாற்றத்தின் அடிப்படையில் இதேபோன்ற ஸ்மித் விளக்கப்படத்தையும் நாம் கொண்டிருக்கலாம் இப்போது நாம் Y ஸ்மித் விளக்கப்படம் மற்றும் Z ஸ்மித் விளக்கப்படம் 2 ஸ்மித் அட்டவணையில் உள்ள அதே புள்ளி அல்லது 2 ஸ்மித் விளக்கப்படங்களின் அதே மின்மறுப்பு இந்த எதிர்மறை அறிகுறியின் முன்னிலையில் 180 by ஆல் சுழற்றப்படும் எனவே இது நம் சாதாரண ஸ்மித் விளக்கப்படம் என்று வைத்துக்கொள்வோம் என்றால் ஒரு சாதாரண ஸ்மித் விளக்கப்படத்திற்கு தொலைதூரமானது குறுகியதாகவும் பின்னர் இந்த அருகிலுள்ள முடிவு திறந்ததாகவும் இருப்பதைக் கண்டோம் இந்த Y ஸ்மித் விளக்கப்படத்தில் இந்த தொலைதூரமானது திறந்திருக்கும் மற்றும் அருகிலுள்ள முடிவு குறுகியதாக இருக்கும் நீங்கள் Y ஸ்மித் விளக்கப்படத்தையும் சுழற்றலாம் இதனால் இந்த பகுதி திறந்திருக்கும் மேலும் இந்த பகுதி குறுகியதாகிவிடும் எனவே இது நாம் கவனித்தவற்றின் சுருக்கம் Z ஸ்மித் விளக்கப்படத்தை தலைகீழாக மாற்றுவதன் மூலம் Y ஸ்மித் விளக்கப்படம் பெறப்படுகிறது சுழற்றப்பட்ட Y ஸ்மித் விளக்கப்படத்தில் குறுகிய மற்றும் திறந்த நிலைகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன எனவே Z ஸ்மித் விளக்கப்படத்திற்கு மீண்டும் ஒரு முறை தொலைவில் இருப்பதைக் கண்டோம் அருகில் முடிவு திறந்திருக்கும் மற்றும் Y ஸ்மித் விளக்கப்படத்திற்கு வெகு தொலைவில் உள்ளது மற்றும் அருகில் உள்ள முடிவு குறுகியதாக உள்ளது இப்போது நாம் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால் Y ஸ்மித் விளக்கப்படத்தைப் பொறுத்து Z ஸ்மித் விளக்கப்படம் 180° ஐ சுழற்றினால் நாம் 2 ஐ இணைத்து ZY ஸ்மித் விளக்கப்படம் என்று அழைக்கப்படுவதை உருவாக்கலாம் அங்கு Z ஸ்மித் தொடர்பாக ஒரு புள்ளி விளக்கப்படம் Y ஸ்மித் விளக்கப்படத்திற்கான நிலைத் தேவையையும் பூர்த்தி செய்யும் இப்போது ஸ்மித் விளக்கப்படங்கள் வணிக ரீதியாக கிடைக்கின்றன அவற்றை இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் ஸ்மித் விளக்கப்படத்தின் ஒரு சுவாரஸ்யமான பயன்பாடு மின்மறுப்புகள் மற்றும் மின்மறுப்பு உருமாற்றம் ஆகியவற்றைப் படிப்பதாகும் உண்மையான ஸ்மித் விளக்கப்படத்தில் உங்களிடம் இருப்பது சிறிய அடையாளங்களுடன் இது போன்ற ஒரு உருவம் பல்வேறு வரிகளுக்கு அவற்றின் சொந்த எதிர்வினைகள் இயல்பாக்கப்பட்ட எதிர்வினை மதிப்புகள் உள்ளன மத்திய வரிசையில் இயல்பாக்கப்பட்ட எதிர்ப்புகளுடன் தொடர்புடைய பல அடையாளங்கள் உள்ளன பிரதிபலிப்பு குணகம் காமா மற்றும் இது போன்ற ஸ்மித் விளக்கப்படத்தில் திட்டமிடப்பட்டுள்ள ஒரு சுமையின் VSWR யை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் VSWR யை நேரடியாக கண்டுபிடிக்க ஒரு எளிய வழி உள்ளது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் ஒரு வட்டத்தை வரைய வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் x அச்சுடன் வெட்டுகிறது x அச்சில் உள்ள அளவை அளவை நீளம் அல்லது தூரம் அல்ல ஸ்மித் விளக்கப்படத்தில் உண்மையான அளவை இந்த குறிப்பிட்ட மின்மறுப்புக்கான VSWR இத்துடன் வாரம் 1 இன் தொகுதி 4 முடிவுக்கு வருகிறது